உதாரணமாக 7 ஐ பார்ப்போம் படம் 2 18 இல் உள்ள சர்க்யூட்யில் வோல்ட்டேஜ் V1 மற்றும் V2 ஐ கண்டுபிடிக்க வேண்டும் இதில் 40 V வோல்ட்டேஜ் சோர்ஸ் மற்றும் 4 ஓம் ரெசிஸ்டர் மற்றும் 6 ஓம் ரெசிஸ்டர் இருக்கிறது மேலும் இந்த 40 V வோல்ட்டேஜ் சோர்ஸ் மற்றும் 4 ஓம் ரெசிஸ்டர் மற்றும் 6 ஓம் ரெசிஸ்டர் அனைத்தும் சீரிஸ்யாக இணைக்கப்பட்டு உள்ளது ஒரே அளவான கரண்ட் தான் இந்த 40 V வோல்ட்டேஜ் சோர்ஸ் மற்றும் 4 ஓம் ரெசிஸ்டர் மற்றும் 6 ஓம் ரெசிஸ்டர் இல் பாயும் கரண்ட் கிளாக் வைஸ் திசையில் நகருவதை பார்ப்போம் ஓம் யின் சட்டம் ohm's law மற்றும் கிர்ச்சாஃப் கரண்ட் சட்டம் kirchoff's current law மற்றும் கிர்ச்சாஃப் வோல்ட்டேஜ் சட்டம் kirchoff's voltage law மூலம் இந்த சர்க்யூட்க்கு தீர்வு காண முடியும் ஓம் யின் சட்டம் ohm's law படி V 1 4 I ஏனெனில் கரண்ட் பாசிட்டிவ் முனையத்தில் நுழைகிறது இப்போது இந்த கரண்ட் நெகட்டிவ் முனையத்தில் நுழைவதால் V 2 6 I ஆகும் கரண்ட் பாசிட்டிவ் முனையத்தில் நுழைவதால் V 1 4 I என்றும் நெகட்டிவ் முனையத்தில் நுழைவதால் V 2 6 I என்று எழுதினோம் இந்த லூப்யில் கே எல் ஐ பயன்படுத்துவோம் கரண்ட் எப்போதும் கிளாக் வைஸ் திசையில் நகரும் என்று நினைவில் கொள்ள வேண்டும் கிளாக் வைஸ் திசையில் நகரும் போது முதலில் பாசிட்டிவ் முனையம் இருப்பதால் 40 என்றும் இரண்டாவதாக நெகட்டிவ் முனையம் இருப்பதால் V 1 என்றும் இறுதியில் மேலும் ஒரு பாசிட்டிவ் முனையம் இருப்பதால் V என்றும் கருத்தில் கொண்டு 40 V 1 V 2 0 என எழுதலாம் V 1 4 I மற்றும் V 2 6 I என்பதை முன்னர் பார்த்தோம் இதனை இந்த 40 V 1 V 2 0 என்ற சமன்பாட்டில் சப்ஸ்டிட்யூட் செய்ய வேண்டும் 40 4 I 0 என எழுதலாம் எனவே 10 I 40 என்றும் I 40 ஆம்பியர் ஐ V1 4 I மற்றும் V 2 6 I இல் சப்ஸ்டிடுட் செய்ய வேண்டும் எனவே V 1 4 4 16 V என்றும் V 2 6 4 24 V என்று தெளிவாகியுள்ளது இப்போது ஒரு மேம்படுத்தப்பட்ட உதாரணத்தைப் பார்ப்போம் இந்த சர்க்யூட்யில் டிபெண்டன்ட் சோர்ஸ் இடம் பெற்று உள்ளது இதில் வோல்ட்டேஜ் Vo மற்றும் கரண்ட் I o ஐ கண்டுபிடிக்க வேண்டும் இந்த சர்க்யூட்யிலும் கிளாக் வைஸ் திசையில் நகருவதை மனதில் கொள்ள வேண்டும் இந்த சர்க்யூட்யில் 6 V வோல்ட்டேஜ் சோர்ஸ் மற்றும் 2 ஓம் ரெசிஸ்டர் மற்றும் 2 வோல்ட்டேஜ் சோர்ஸ் 3 ஓம் ரெசிஸ்டர் மற்றும் இரண்டு டிபெண்டன்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ்கள் உள்ளது அவை 2 Vo மற்றும் Vo ஆகும் Vo 3 ஓம் ரெசிஸ்டர்யின் குறுக்கே உள்ளது எனவே இந்த சர்க்யூட்யில் இருந்து வோல்ட்டேஜ் Vo மற்றும் கரண்ட் I o ஐ கண்டுபிடிக்க வேண்டும் எல் இன் படி கிளாக் வைஸ் திசையில் நகரும் போது முதலில் நெகட்டிவ் முனையம் இருப்பதால் 6 என்றும் இரண்டாவதாக பாசிட்டிவ் முனையம் இருப்பதால் 2 I என்றும் கிடைத்து உள்ளது இந்த 2 I என்பது ஓம் யின் சட்டம் ohm's law மூலம் கிடைத்ததாகும் மேலும் ஒரு பாசிட்டிவ் முனையம் இருப்பதால் 2 Vo என்றும் மேலும் இறுதியில் ஒரு நெகட்டிவ் முனையம் இருப்பதால் Vo என கிடைக்கும் பார்த்ததை மீண்டும் ஒரு முறை தெளிவாக கே எல் இன் படி கிளாக் வைஸ் திசையில் நகரும் போது நெகட்டிவ் முனையம் இருப்பதால் 6 மற்றும் 2 மற்றும் Vo என்று ஆனது பாசிட்டிவ் முனையம் இருப்பதால் 2 I மற்றும் 2 V o என்று ஆனது இந்த லூப்க்கு கே எல் இன் படி சமன்பாட்டை இப்படி எழுதலாம் 6 2 I 2 Vo 2 Vo 0 8 2 I Vo 0 ஆக கிடைக்கும் ஓம் யின் சட்டத்தை ohm's law இந்த 6 ஓம் ரெசிஸ்டர்க்கு பயன்படுத்தினால் Vo 3 I என கிடைக்கும் மேலும் எளிமைப்படுத்தினால் 8 2 I 3 I 0 8 I 0 I 8 ஆம்பியர் என கிடைக்கும் எடுத்துக் கொண்ட திசை கிளாக் வைஸ் என்பதால் 8 ஆம்பியர் என்று கிடைத்துள்ளது எனவே இந்த திசையை மாற்ற வேண்டும் Vo 3 I என்பதை முன்னர் பார்த்தோம் இதில் I 8 ஆம்பியர் மதிப்பை சப்ஸ்டிட்யூட் செய்தால் Vo 3 8 24 வோல்ட்டேஜ் என கிடைக்கும் எனவே Vo 24 V ஆகும் ரெசிஸ்டர்கள் என்பது பேசிவ் எலிமெண்ட் ஆதலால் கரண்ட் ஆனது பாசிட்டிவ் அல்லது நெகட்டிவ் முனையத்தில் நுழையும் போது ஒரே மாதிரியான சமன்பாடுகள் தான் கொண்டு அமையும் மற்றொரு வழக்கு யின் சமன்பாடுகள் பார்த்து அது எப்படி சமநிலை அடைவது என்று பார்ப்போம் V 2 I என்பது முன்னர் பார்த்த ஒரு சமன்பாடு அதில் I 8 ஆம்பியர் ஐ சப்ஸ்டிட்யூட் செய்தால் V 2 8 16 V வோல்ட்டேஜ் என கிடைக்கும் எனவே V 16 V ஆகும் வோல்ட்டேஜ்யின் போலாரிட்டி மாற்ற வேண்டும் பாசிட்டிவ் முனையத்தில் நுழைகிறது கரண்ட் ஆகும் இந்த பயிற்சியில் அனைத்து வழக்குகளும் பார்த்தோம் மற்றொரு பயிற்சியைப் பின்னர் பார்ப்போம் இந்த பயிற்சியில் i0 மற்றும் v0 கண்டுபிடிக்க வேண்டும் சர்க்யூட்யில் 3 எலிமெண்ட்கள் பேரல்லல் ஆக இருக்கிறது ஒன்று 3 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸ் இரண்டாவது 4 ஓம் ரெசிஸ்டர் மூன்றாவது ஒரு டிபெண்டன்ட் கரண்ட் சோர்ஸ் 0 5 Io உள்ளது Vo என்பது 4 ஓம் ரெசிஸ்டெரியின் குறுக்கே உள்ளது மேலும் இந்த சர்க்யூட்யில் ஒரு நோட் இருக்கிறது அதில் கே எல் ஐ பயன்படுத்துவோம் எல் இன் சட்டப்படி நோட் a இல் நுழையும் கரண்ட்கள் 3 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸ் மற்றும் 0 5 Io ஆகும் நோட் a இலிருந்து வெளியே வரும் கரண்ட் Io ஆகும் எனவே உள்ளே நுழையும் கரண்ட்கள் இரண்டு இருக்கிறது வெளியே வரும் கரண்ட் ஒன்று இருக்கிறது என்று அறியப்படுகிறது நோட் a க்கு கே எல் யின் படி Io 3 0 5 I o 0 5 I o 3 எனவே Io 6 ஆம்பியர் என கிடைக்கும் I 3 ஆம்பியர் மற்றும் Io 6 ஆம்பியர் என்றும் கிடைத்துள்ளது இதனை Vo 4 I o இல் சப்ஸ்டிட்யூட் செய்தால் Vo 4 6 24 வோல்ட் என கிடைக்கும் மற்றொரு வழக்கை பயிற்சியாக எடுத்துக் கொள்ளவும் இந்த பயிற்சி சர்க்யூட்யில் சீரிஸ் மற்றும் பேரல்லல் எலிமெண்ட்கள் உள்ளது இதில் Io மற்றும் Vo ஐ கண்டுப்பிடிக்க வேண்டும் I 1 என்பது கரண்ட் சோர்ஸ் என்றும் V 0 என்பது வோல்ட்டேஜ் சோர்ஸ் என்று கொடுக்கப்பட்டுள்ளது சர்க்யூட்யில் உள்ள எலிமெண்ட்கள் 10 ஆம்பியர் கரண்ட் மற்றும் 10 ஓம் ரெசிஸ்டர் மற்றும் 5 ஓம் ரெசிஸ்டர் மற்றும் 5 ஓம் ரெசிஸ்டர் இருக்கிறது V o என்பது ஓம் ரெசிஸ்டர்யின் குறுக்கே உள்ளது இந்த சர்க்யூட்யின் ஒரு கிளையில் கரண்ட் I 1 என்றும் நோட் a என்று குறிக்கப்பட்டுள்ளது நோட் a இல் இரண்டு நுழையும் கரண்ட்கள் உள்ளது ஒன்று ஆம்பியர் கரண்ட் மற்றும் இரண்டாவது I 1 ஆகும் இதனை I 1 10 என்பதை நுழையும் கரண்ட்யின் சமன்பாடு என்று எழுதலாம் இந்த சர்க்யூட்யின் லூப்க்கு கே எல் ஐ பயன்படுத்த வேண்டும் கிளாக் வைஸ் திசையில் நகர்த்தும் போது நெகட்டிவ் முனையம் இருப்பதால் இது 10 வோல்ட் என்று ஆகும் இதனை 10 என்று எழுதலாம் எல் இன் படி மேலும் இந்த லூப்யில் கிளாக் வைஸ் திசையில் நகர்த்தும் போது 5 ஓம் ரெசிஸ்டர் இருப்பதால் 5 I1 என்று எடுத்துக் கொள்ள வேண்டும் மற்றும் 10 ஓம் ரெசிஸ்டர் இருப்பதால் 10 10 I 1 என்று எடுத்துக் கொள்ள வேண்டும் 10 I 1 அனைத்தும் ஒன்று சேர்த்தால் 10 5 I1 10 I1 என்று எழுதலாம் மேலே கொடுக்கப்பட்ட சமன்பாடு 0 க்கு ஒப்பீடு செய்ய வேண்டும் லூப் 1 க்கு கே எல் இன் படி 10 5 I 1 10 I 1 10 0 சமன்பாட்டை எளிமைப்படுத்தினால் 2 I1 2 I1 20 0 இரு பக்கமும் 5 ஆல் வகுத்தால் எனவே I 1 6 ஆம்பியர் என கிடைக்கும் நெகட்டிவ்வாக இருப்பதால் கரண்ட் வேறு திசையில் பாயும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் Vo 10 10 I1 இந்த சமன்பாட்டில் I1 6 ஆம்பியர் ஐ சப்ஸ்டிட்யூட் செய்தால் Vo 10 10 10 4 40 வோல்ட் என்று கிடைக்கும் V o 40 வோல்ட் மற்றும் I1 6 ஆம்பியர் என்று கிடைத்துள்ளது 6 ஆம்பியர் கரண்ட் ஆனது 10 வோல்ட்டேஜ் சோர்ஸ்க்குள் பாய்க்கிறது 10 ஓம் ரெசிஸ்டர்யின் கரண்ட் I1 10 6 10 4 ஆம்பியர் என கிடைக்கும் எனவே 10 ஓம் ரெசிஸ்டர்யின் கரண்ட் 4 ஆம்பியர் என்று கிடைத்துள்ளது மற்றொரு வழக்கை பயிற்சியாக பின்னர் எடுத்துக் கொள்ளவும் இந்த பயிற்சியில் இடம் பெற்றுள்ள 2 22 சர்க்யூட் ஐ பார்ப்போம் இந்த சர்க்யூட்யின் கரண்ட்கள் I1 I2 I3 மற்றும் வோல்ட்டேஜ்கள் V1 V2 V3 ஐ கண்டுபிடிக்க வேண்டும் 2 லூப்கள் உள்ளது முதல் லூப்யில் ஒரு 60 V வோல்ட்டேஜ் சோர்ஸ் மற்றும் 16 ஓம் ரெசிஸ்டர்யும் இணைக்கப்பட்டுள்ளது இரண்டாவது லூப்யில் 12 ஓம் ரெசிஸ்டர் இணைக்கப்பட்டுள்ளது 6 ஓம் ரெசிஸ்டர் இரண்டு லூப்யின் இடையில் உள்ளது V1 என்பது 16 ஓம் ரெசிஸ்டர்க்கு குறுக்கே உள்ளது மற்றும் V2 என்பது 6 ஓம் ரெசிஸ்டர்க்கு குறுக்கே உள்ளது மற்றும் V3 என்பது 12 ஓம் ரெசிஸ்டர்க்கு குறுக்கே உள்ளது இந்த சர்க்யூட்யில் இருந்து I1 I2I3 மற்றும் V1V2V3 ஐ கண்டுபிடிக்க வேண்டும் இந்த சர்க்யூட்யில் நோட் p மற்றும் I1 I2 I3 ஐ குறிக்கப்பட்டுள்ளது நோட் p க்கு கே எல் பயன்படுத்த வேண்டும் நோட் p யின் நுழையும் கரண்ட் I1 மற்றும் நோட் p யின் வெளி வரும் கரண்ட் I2 மற்றும் I3 ஆகும் எனவே கே எல் யின் படி I1 I2 I3 என்று எழுதலாம் லூப் 1 க்கு கே எல் ஐ பயன்படுத்த வேண்டும் லூப் 1 கிளாக் வைஸ் திசையில் நகரும் போது 60 V வோல்ட்டேஜ் சோர்ஸ்யின் நெகட்டிவ் முனையம் இருப்பதால் 60 என்று எடுத்துக் கொள்ள வேண்டும் மேலும் ஒரு முறை கிளாக் வைஸ் திசையில் நகரும் போது V1 இருப்பதால் V1 என்று எடுத்துக் கொள்ள வேண்டும் மேலும் ஒரு முறை கிளாக் வைஸ் திசையில் நகரும் போது V2 இருப்பதால் V2 என்று எடுத்துக் கொள்ள வேண்டும் இதனை ஒன்று சேர்த்தால் 60 V1 V2 0 என்று எழுதலாம் லூப் 2 க்கு கே எல் ஐ பயன்படுத்த வேண்டும் லூப் 2 கிளாக் வைஸ் திசையில் நகரும் போது V2 இருப்பதால் V2 என்று எடுத்துக் கொள்ள வேண்டும் மேலும் ஒரு முறை கிளாக் வைஸ் திசையில் நகரும் போது V3 இருப்பதால் V3 என்று எடுத்துக் கொள்ள வேண்டும் இதனை ஒன்று சேர்த்தால் V2 V3 0 இதனை எளிமைப்படுத்தினால் V2 V3 ஆகும் ஓம் யின் சட்டம் ohm's law படி V1 V2 V3 க்கு சமன்பாடுகளைக் கண்டுப்பிடிக்க வேண்டும் எனவே V1 16 I1 மற்றும் V2 6 I2 மற்றும் V3 12 I3 ஆகும் மேலே குறிக்கப்பட்ட அனைத்து கரண்ட்களும் கிளாக் வைஸ் திசையில் நகரும் போது முனையம் இருப்பதால் V1 16 I1 மற்றும் V2 6 I2 மற்றும் V3 12 I3 என கிடைக்கும் சமன்பாடு 3 மூலம் V3 V2 12 I3 6 I2 சமன்பாடு 4 மூலம் எனவே I2 2 I3 என கிடைக்கும் சமன்பாடு 1 மற்றும் 5 மூலம் I1 I2 I3 I1 2 I3 I3 எனவே I1 3 I3 என கிடைக்கும் சமன்பாடு 4 மூலம் V1 16 I1 V2 6 I2 சமன்பாடு 2 இல் சமன்பாடு 4 ஐ பயன்படுத்த வேண்டும் 60 16 I1 16 I 2 0 எளிமைப்படுத்தினால் 30 8 I1 3 I2 0 என கிடைக்கும் I1 3 I3 மற்றும் I2 2I3 ஐ சமன்பாடு 7 இல் பயன்படுத்தினால் 30 8 3 I3 32 I3 0 எளிமைப்படுத்தினால் 24 I3 6 I3 30 எனவே I3 1 ஆம்பியர் என கிடைக்கும் கரண்ட்களின் மதிப்பு ஐ கண்டுபிடிப்போம் I2 2 I3 2 1 2 ஆம்பியர் என்றும் I1 3 I3 3 1 3 ஆம்பியர் என கிடைக்கும் வோல்ட்டேஜ்களின் மதிப்பு ஐ கண்டுபிடிப்போம் V1 16 I1 16 3 48 வோல்ட் என்றும் V2 6 I2 6 2 12 வோல்ட் என்றும் V3 12 I3 12 1 12 வோல்ட் என கிடைக்கும் முந்தைய பயிற்சியை எளிதாக தீர்வு பார்த்தோம் மற்றொரு பயிற்சியைப் பார்ப்போம் படம் 2 23 சர்க்யூட் யின் வோல்ட்டேஜ் Vo மற்றும் V1 மற்றும் V2 ஐ கண்டுப்பிடிக்க வேண்டும் இந்த சர்க்யூட்யில் 4 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸ் உள்ளது 2 ஓம் ரெசிஸ்டர் உள்ளது மற்றும் அதன் குறுக்கே இருக்கும் வோல்ட்டேஜ் Vo ஆகும் 2 5 ஓம் ரெசிஸ்டர் உள்ளது மற்றும் அதன் குறுக்கே இருக்கும் வோல்ட்டேஜ் V1 ஆகும் 10 ஓம் ரெசிஸ்டர் உள்ளது மற்றும் அதன் குறுக்கே இருக்கும் வோல்ட்டேஜ் V2 ஆகும் ஒரு டிபெண்டன்ட் கரண்ட் சோர்ஸ் உள்ளது அதன் மதிப்பு 5 I1 ஆகும் 4 ஆம்பியர் கரண்ட் ஒரு கிளையில் பாய்கிறது I1 என்பது 2 ஓம் ரெசிஸ்டர் கிளையில் பாய்கிறது I2 என்பது 10 ஓம் ரெசிஸ்டர் கிளையில் பாய்கிறது I3 என்பது 2 5 ஓம் ரெசிஸ்டர் கிளையில் பாய்கிறது நோட் 1 மற்றும் நோட் 2 ஐ குறிக்கப்பட்டுள்ளது நோட் 1 க்கு கே எல் யின் படி நோட் 1 இன் நுழையும் கரண்ட் 4 ஆம்பியர் கரண்ட் மற்றும் நோட் 1 இன் வெளிவரும் கரண்ட்கள் I1 மற்றும் I2 ஆகும் இதனை சேர்த்து எழுதினால் I1 I2 4 என கிடைக்கும் நோட் 2 க்கு கே எல் யின் படி நோட் 2 இன் நுழையும் கரண்ட் I1 மற்றும் நோட் 2 இன் வெளிவரும் கரண்ட்கள் I3 மற்றும் 5 I1 ஆகும் இதனை சேர்த்து எழுதினால் I3 5 I1 I1 இந்த சமன்பாட்டை எளிமைப்படுத்தினால் I3 4 I1 என கிடைக்கும் லூப் 1 க்கு கே எல் ஐ பயன்படுத்துவோம் லூப் 1 க்கு கே எல் ஐ பயன்படுத்த வேண்டும் லூப் 1 கிளாக் வைஸ் திசையில் நகரும் போது Vo இருப்பதால் Vo என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் மேலும் ஒரு முறை கிளாக் வைஸ் திசையில் நகரும் போது V1 இருப்பதால் V1 என்று எடுத்துக் கொள்ள வேண்டும் மேலும் ஒரு முறை கிளாக் வைஸ் திசையில் நகரும் போது Vo இருப்பதால் Vo என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவே கே எல் யின் படி Vo V1 V2 0 சர்க்யூட்யின் மூலம் வோல்ட்டேஜ்களின் சமன்பாடு Vo 2 I1 V 1 2 5 I3 V2 10 I2 இது அனைத்தும் ஓம் யின் சட்டம் ohm's law படி எழுதப்பட்டது சமன்பாடு ஐ சமன்பாடு இல் சப்ஸ்டிட்யூட் செய்தால் 2 I 1 2 5 10 0 இதனை எளிமைப்படுத்தினால் 2 I1 10 I1 10 I1 40 0 இதனை மேலும் எளிமைப்படுத்தினால் I 1 20 ஆம்பியர் கரண்ட் என கிடைக்கும் சர்க்யூட்யின் மூலம் வோல்ட்டேஜ்களின் சமன்பாடு Vo 2 I1 V 1 2 5 I3 V2 10 I2 இதில் இருந்து வோல்ட்டேஜ்யின் மதிப்புகளைக் கண்டுபிடிக்க வேண்டும் Vo 2 I1 2 20 40 வோல்ட் என கிடைக்கும் V1 2 5 I3 2 5 4 20 சமன்பாடு 2 I3 4 I1 மூலம் கிடைத்தது எனவே V1 2 5 200 வோல்ட் என கிடைக்கும் சமன்பாடு 1 I2 4 I1 மூலம் கிடைத்தது எனவே V2 10 10 16 160 வோல்ட் என கிடைக்கும் கிர்ச்சாஃப் கரண்ட் சட்டம் kirchoff's current law மற்றும் கிர்ச்சாஃப் வோல்ட்டேஜ் சட்டம் kirchoff's voltage law பற்றி பார்த்தோம் இதனை சார்ந்த சில பயிற்சிகளைப் பார்த்தோம் அந்த பயிற்சியில் எப்படி போலாரிட்டி மாற்றுவது வோல்ட்டேஜ் ட்ரோப் மற்றும் வோல்ட்டேஜ் ரைஸ் பற்றி புரிந்துக் கொண்டோ ம்